பொறியியல் நடைமுறையில் நெறிமுறைகள் குறித்த அமர்வுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் நெறிமுறை பகுத்தறிவு மற்றும் பொறியியல் நெறிமுறைகளின் அறிமுகம் பற்றி விவாதிப்போம் தொகுதியின் அவுட்லைன் என்னவெனில் சொந்தக் கண்ணோட்டங்கள் மற்றும் பொதுப் பார்வையில் பொறியியலை ஒரு தொழிலாக விவாதிப்போம் ஏன் பொறியியலில் நெறிமுறைகள் தேவை தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் என்ன பொறியியல் நெறிமுறைகள் என்றால் என்ன பொறியாளர்களுக்கான நெறிமுறை சிக்கல்களின் சூழ்நிலைகள் நெறிமுறைகள் மற்றும் சட்டங்களுக்கு இடையிலான வேறுபாட்டைப் புரிந்துகொள்வது கருத்துக்கள் மற்றும் தீர்ப்புகளுக்கு எதிராக நாம் நமது நெறிமுறைகள் மற்றும் கருத்துக்கள் மற்றும் தீர்ப்புகள் மற்றும் நெறிமுறை கோட்பாடுகளின் மேலோட்டத்தை அடிப்படையாகக் கொள்ளலாம் எந்த கோட்பாட்டை நாம் பயன்படுத்த வேண்டும் மற்றும் பொறியியல் நெறிமுறைகள் பற்றிய உன்னதமான வழக்கு அபெர்டீன் 3 எனவே இது மாதிரியின் முழு முழுத் தழுவு அளவு இருக்கும் அதை நாம் பின்பற்றப்போகும் விரிவுரைகள் மூலம் விவாதிப்போம் எனவே முதலில் நாம் ஒரு தொழிலாக பொறியியல் பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஹெர்பர்ட் ஹூவரைப் போல அவர் இன்ஜினியரிங் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அங்கு அவர் மற்ற தொழில்களில் உள்ள ஆண்களுடன் ஒப்பிடும்போது பொறியாளர்களின் பெரும் பொறுப்பைக் கூறினார் அவருடைய படைப்புகள் அனைவரும் பார்க்கக்கூடிய திறந்த வெளியில் உள்ளன அவரது செயல்கள் படிப்படியாக கடினமான பொருளில் உள்ளன வைத்தியர்களைப் போல் தன் தவறுகளை கல்லறையில் புதைக்க முடியாது வக்கீல்களைப் போல காற்றில் வாதிடவோ அல்லது நீதிபதியைக் குறை கூறவோ முடியாது அரசியல்வாதிகளை விரும்பி தன் குறைகளைத் திரையிட்டு எதிராளிகளைக் குற்றம் சாட்டி மக்கள் மறந்துவிடுவார்கள் என்று நம்ப முடியாது பொறியாளர் தனது வார்த்தைகள் வேலை செய்யவில்லை என்றால் அவர் அதைச் செய்தார் என்பதை வெறுமனே மறுக்க முடியாது அவர் என்றென்றும் கேடுகெட்டவர் எனவே இந்த முக்கியமான மேற்கோளை மற்ற தொழில்களையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தாமல் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பொறியியல் தொழில் என்பது அதன் முடிவுகள் முக்கியம் ஏனென்றால் எல்லோரும் பார்க்கவும் பயன்படுத்தவும் முடியும் பின்னர் அது பாதிக்கக்கூடிய ஒரு உறுதியான தயாரிப்பு மக்களின் வாழ்க்கை தயாரிப்பின் பயனர்கள் எதிர்கொள்ளும் விளைவுகளின் பொறுப்பை உயர்த்துவது மிகவும் முக்கியம் மேலும் நாங்கள் அதைச் செய்யாதது போல் மறுக்க முடியாது எனவே அதுதான் முக்கியமான மேற்கோள் என்று பேசுகிறது இந்த மேற்கோளிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது பொறியாளர் அதைச் செய்தார் என்று மறுக்க முடியாது இதனுடன் பொறியியல் ஒரு தொழிலாக விவாதத்திற்கு முன்னேறுவோம் எனவே 2 பார்வைகள் இருக்கலாம் ஒன்று பொறியாளர்கள் தங்களை எப்படிப் பார்க்கிறார்கள் மற்றவர்கள் இதைப் பொது மக்கள் எப்படிப் பார்க்கிறார்கள் என்பதுதான் எனவே பொறியாளர்கள் தங்களை எப்படிப் பார்க்கிறார்கள் அல்லது பிரச்சனைகளை அவர்கள் தங்களைச் சிக்கலைத் தீர்ப்பவர்களாகக் கருதுகிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம் பொறியியல் சுவாரஸ்யமாக உள்ளது பொறியியல் நன்மைகள் மக்களுக்காக ஒரு பொது சேவையை வழங்குகிறது பொறியியல் அனைத்து தொழில்களிலும் அதிக சுதந்திரத்தை வழங்குகிறது மேலும் பொறியியல் ஒரு கெளரவமான தொழில் பொது பார்வைகள் பொறியியல் எப்படி இருக்கிறது பொறியாளர்களின் பங்கு பயனாளர்களிடம் இருப்பதை நாம் காணலாம் அங்கு அவர்கள் என்ன செய்தாலும் செலவு பலன் பகுப்பாய்வு உள்ளது பொறியாளர்கள் பாசிடிவிஸ்ட்களாக அவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் அல்லது பொது மக்களின் பிரச்சினைகள் ஆகியவற்றில் நேர்மறையான நோக்குநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் தீர்வு சாத்தியமற்றது என்று அவர்களால் கூற முடியாது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்ப வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பிரச்சினைகளைத் தீர்ப்பவர்களாக கருதப்படுகிறார்கள் மூன்றாவதாக நாம் இங்கே பார்ப்பது அவர்கள் பயன்படுத்திய இயற்பியல் விஞ்ஞானிகளைப் போல எடுத்துக் கொள்ளப்படுவதைப் போன்றது ஏனென்றால் அவர்கள் வடிவமைப்பில் வேலை செய்ய வேண்டும் மற்றும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் கண்டறிய வேண்டும் அவர்கள் சோசலிச அணுகுமுறையைக் கொண்டுள்ளனர் பொறியாளர்கள் தொழில்நுட்பத்தை தங்கள் நன்மைக்காக மாற்றுவதற்கான இயக்கிகள் மேலும் அவர்கள் சிக்கலைத் தீர்ப்பதற்கு ஒரு பகுத்தறிவு தர்க்கரீதியான மற்றும் முறையான அணுகுமுறைகளை எடுக்க வேண்டும் தொழில்நுட்பம் காரணமாக பொறியியலாளர்களை பொதுமக்களிடமிருந்து அந்நியப்படுத்த முனைகிறது எனவே சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்பது பொது மக்களால் அதில் உள்ள ஆழமான தொழில்நுட்ப சிக்கல்களைப் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்தத் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தக்கூடியதாகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் மாற்றுவது பொறியாளர்களுக்குப் பெரும் பொறுப்பும் சவாலும் ஆகும் எனவே இவை பொறியாளர்கள் தங்களைப் பற்றி வைத்திருக்கும் மற்றும் பொறியாளர்களைப் பற்றி பொது மக்கள் வைத்திருக்கும் 2 கண்ணோட்டங்கள் அடுத்து பொறியியலில் நெறிமுறைகளை ஏன் விவாதித்தோம் என்பதைப் போல விவாதிக்கப் போகிறோம் எனவே இங்கு நாம் பார்ப்பது தொழில்முறை பொறியாளர்களின் தேசிய சமூகம் என்பது மிகவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்களின் நிர்வாகக் குழுவாகும் இது அமெரிக்காவில் உள்ள அனைத்து பொறியியல் தொழில்களுக்கான ஒட்டுமொத்த தரநிலைகள் மற்றும் நெறிமுறைகளின் நெறிமுறைகளை தீர்மானிக்கிறது மேலும் மற்றவர்களுக்கு மற்றும் உலகில் உள்ள உடல்களுக்கு ஒரு குறிப்பு புள்ளியாக செயல்படுகிறது எனவே பொறியாளர்களுக்கான n NSPE நடத்தை விதிகளைப் பற்றி விவாதிப்போம் பொது மக்களின் பாதுகாப்பு சுகாதார சொத்துக்கள் மற்றும் நலன்களைப் பாதுகாப்பதே முதன்மைக் கடமை என்பதை பொறியாளர்கள் எல்லா நேரங்களிலும் உணர வேண்டும் பாதுகாப்பு உடல்நலம் மற்றும் சொத்து அல்லது பொது நலன் ஆபத்தில் இருக்கும் சூழ்நிலையில் தொழில்முறை தீர்ப்பு மீறப்பட்டால் அவர்கள் தங்கள் முதலாளி அல்லது வாடிக்கையாளர் மற்றும் பொருத்தமான பிற அதிகாரத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவே இது முக்கியமானது அவர்கள் வைத்திருக்கும் நடத்தை நெறிமுறைகள் முக்கியமானது மிகவும் உன்னதமான தொழில் மேலும் இது ஒரு முக்கியமான தொழில் என்பதால் அவர்கள் தங்கள் தொழில்முறை தீர்ப்பின் மூலம் செல்ல வேண்டும் மீறப்படும் பொதுமக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நலன் மற்றும் செழிப்பு பற்றிய பிரச்சினைகளுக்கு தொழில்முறை தீர்ப்பின் மூலம் செல்ல வேண்டும் பின்னர் அவர்கள் உடனடியாக இந்த கவலைகளை கேட்கக்கூடிய பொருத்தமான அமைப்புகளுக்கு புகாரளிக்க வேண்டும் மற்றும் அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது தேவைப்பட்டால் விசில் ஊதுவதற்கான பொறியாளர்களின் உரிமையை நோக்கி ஒரு குறிப்பை அளிக்கிறது இது அடுத்த விரிவுரைகளில் விவாதிப்போம் அடுத்து நாம் என்ன பேசப் போகிறோம் பொறியியல் இது தொழில்நுட்ப சமூக அறிவியல் மற்றும் வணிகத்தின் கலவையாகும் எனவே பொறியியல் என்பது மக்களால் செய்யப்படுகிறது அது மக்களுக்காக செய்யப்படுகிறது பொறியாளர்களின் முடிவுகள் சங்கமத்தில் உள்ள 3 பகுதிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவர்கள் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தொழில்நுட்பத்தில் என்ன தரத்தை உருவாக்குகிறார்கள் அது சமூகத்தை எவ்வாறு பாதிக்கிறது இது சில தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குவது கவலைக்குரியதா சமூகத்தின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய சமூகத்திடம் இருந்து ஒரு கோரிக்கை உள்ளது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் வணிகத்தையும் அது எவ்வாறு பாதிக்கிறது எனவே பொறியாளர்களின் முடிவுகள் சங்கமத்தில் உள்ள 3 பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பொறியியலாளரின் பணியின் பொது இயல்பு நெறிமுறைகள் எப்போதும் ஒரு பாத்திரத்தை வகிக்கும் என்பதை உறுதி செய்கிறது ஏனெனில் இதில் பல்வேறு பங்குதாரர்கள் உள்ளனர் மற்றும் சமூகம் பெரிய அளவில் ஈடுபடும்போது முடிவெடுக்கும் செயல்முறைகளில் இந்த நெறிமுறை சிக்கல்கள் என்ன நடக்கும் என்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இறுதி பயனாளிகள் அவர்களின் வெளியீடுகளில் பொது மக்கள் பெருமளவில் உள்ளனர் எனவே பொறியாளர்கள் பாதிக்கப்படும் குழுக்களின் நலன்கள் தங்கள் சொந்த இலாப நலன்களை விட மேலோங்கி இருப்பதை உறுதி செய்வது முக்கியம் இது மிகவும் முக்கியமானது அடுத்த அத்தியாயங்களில் அடுத்த தொகுதிகளில் விவாதிக்கும் போது ஒரு தொழிலாக பொறியியலில் ஏற்படக்கூடிய ஆர்வ முரண்பாடுகள் மற்றும் அதை எவ்வாறு சரிசெய்வது என்பது பற்றி விவாதிப்போம் எனவே நாங்கள் அக்கறையுடன் இருக்க வேண்டும் பொதுமக்களின் பாதுகாப்பு சுகாதாரம் சொத்து மற்றும் நலனுக்கான முதன்மைப் பொறுப்பை நீங்கள் வழங்க வேண்டும் மேலும் இவற்றைப் பாதுகாப்பது பொறியாளர்களின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் இவைகள் வந்து விட்டால் இந்த 4 தூண்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு பொதுமக்களுக்கு வந்துவிடும் மேலும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதும் வரவிருக்கும் தொகுதிகளில் விவாதிப்போம் எனவே இங்கே நாம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை நெறிமுறைகள் என்ன என்பதை மீண்டும் விவாதிக்கப் போகிறோம் ஏனெனில் பொறியியல் ஒரு தொழில் மேலும் அது தொடர்பாக நெறிமுறைகளைப் பற்றி விவாதிக்கிறோம் மேலும் தனிப்பட்ட நெறிமுறைகளும் உள்ளன எனவே தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் தொழில்முறை நெறிமுறைகள் அல்லது வணிக நெறிமுறைகளை வேறுபடுத்துவது முக்கியம் இருப்பினும் 2 க்கு இடையில் எப்போதும் தெளிவான எல்லை இல்லை ஏனெனில் நாள் முடிவில் அந்த நபர் தான் முடிவெடுக்கிறார் மேலும் ஒரு நபரின் மதிப்பு அவரது உலகக் கண்ணோட்டத் தீர்ப்பாகும் இது எந்தவொரு வணிகப் பிரச்சனையையும் பற்றி முடிவெடுக்க அவரை அல்லது அவளைத் தூண்டுகிறது எனவே தனிப்பட்ட நெறிமுறைகள் நமது அன்றாட வாழ்வில் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதைக் கையாளுகிறது இந்தக் கொள்கைகளில் பல வணிகம் மற்றும் பொறியியலில் ஏற்படும் நெறிமுறை சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும் எவ்வாறாயினும் தொழில்முறை நெறிமுறைகள் பெரும்பாலும் நிறுவன மட்டத்தின் தேர்வுகளை உள்ளடக்கியது தனிப்பட்ட அளவில் இல்லாமல் பல சிக்கல்கள் வித்தியாசமாகத் தோன்றும் ஏனெனில் அவை 2 நிறுவனங்களுக்கு இடையே ஒரு நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே மற்றும் நிறுவனம் மற்றும் தனிநபர்களின் குழுக்களுக்கு இடையேயான உறவை உள்ளடக்கியது எனவே இது தனிப்பட்டது போன்ற கலவையாகும் இதில் பல பங்குதாரர்கள் உள்ளனர் மேலும் இந்த தொழில்முறை நெறிமுறைகளின் காரணமாக நிறுவனத்தின் நலன் பின்னர் பொது மக்களின் நலன் ஆகிறது அரசாங்கத்தின் நலன் மற்றும் கழகத்தின் நலன் நிறுவனங்களின் மற்றும் தனிநபர்களின் குழுக்களின் நலன் மற்றும் ஒருவரின் சுயநலன் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தவை போல சில சமயங்களில் மோதல்கள் கூட இருக்கலாம் மேலும் இது தனிப்பட்ட நெறிமுறைகளின் சொந்த மதிப்பு அமைப்பு நற்பண்புகளைக் கையாள்கிறது இது இந்த தொழில்முறை நெறிமுறை சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான பதிலைக் கண்டறியவும் சமச்சீர் தீர்வாக தீர்வை எட்டவும் உதவும் எனவே பொறியியல் நெறிமுறைகள் என்றால் என்ன மார்ட்டின் மற்றும் ஷிஞ்சிங்கரின் கூற்றுப்படி பொறியியல் நெறிமுறைகள் என்பது பொறியியலில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை எதிர்கொள்ளும் தார்மீக சிக்கல்கள் மற்றும் முடிவுகளின் ஆய்வுடன் தொடர்புடையது தார்மீக நடத்தை பண்புக் கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மக்கள் மற்றும் நிறுவனங்களின் உறவுகள் பற்றி தொடர்புடைய கேள்விகளின் ஆய்வு எனவே 2 புள்ளிகள் உள்ளன தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தார்மீக பிரச்சினைகள் மற்றும் முடிவுகள் பற்றிய ஆய்வு எனவே இங்கே ஒருவேளை இது மீண்டும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் தொழில்முறை நெறிமுறைகளின் கலவையாக இருக்கலாம் ஒழுக்க நடத்தை பண்புக் கொள்கைகள் பற்றிய தொடர்புடைய கேள்விகளின் ஆய்வாக இருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்ள பொறியாளர்களுக்கு வழிகாட்டும் அமைப்பு அல்லது தொழில்முறை அமைப்பு வழங்கிய வழிகாட்டுதல் கொள்கைகள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பிடும் இவை அனைத்தும் நாம் படிப்பது போது முக்கியம் பொறியியல் நெறிமுறைகள் என்றால் என்ன இது தார்மீக நடத்தை பாத்திரங்கள் கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மக்கள் மற்றும் நிறுவனங்களின் உறவுகள் பற்றி தொடர்புடைய கேள்விகளின் ஆய்வு ஆகும் எனவே மீண்டும் தொழில்முறை நெறிமுறைகள் என்பது பொது நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் அரசாங்கத்திற்கு இருக்கலாம் தனிநபர்களின் குழுக்களில் ஒத்துழைப்பு மற்றும் தனிநபர் ஒத்துழைப்பு எப்போதும் 2 தரப்பினரின் குறுக்குவெட்டு உள்ளது மேலும் பரஸ்பர நலன்கள் இருக்கலாம் இதற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் முரண்படும் ஆர்வமாக இருக்கலாம் மேலும் இதில் சம்மந்தப்பட்ட தடுமாற்றம் ஆம் மற்றும் இல்லை மற்றும் எந்த வகையிலான பதில்களும் இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சாம்பல் பகுதி உள்ளது இது பின்னோக்கி மற்றும் முன்னோக்கி நகரும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நான் இந்த வழியில் செல்ல வேண்டுமா நான் இந்த வழியில் சென்றால் ஒருவேளை நான் b கட்சியின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை நான் கட்சி b தொடர்பான ஒரு முடிவை எடுக்கச் சென்றால் ஒருவேளை b யின் நலனைப் பார்க்கவில்லை என்றால் நான் எப்படி முடிவெடுப்பேன் எனவே அடிப்படையில் இவை தொழில்நுட்ப நடவடிக்கைகளின் கட்டமைப்பில் இருக்க வேண்டும் எனவே இது பொறியியல் நெறிமுறைகளைப் பற்றியது எனவே நாங்கள் முக்கியமாக நெறிமுறை சிக்கல்களின் சூழ்நிலைகளைப் பற்றி விவாதித்தோம் எனவே இங்கே நாம் சில சூழ்நிலைகளில் கவனம் செலுத்துவோம் எனவே பொறியியல் நெறிமுறைகளில் உள்ள தரநிலைகள் என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு இந்த தரநிலைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற கேள்வியுடன் பொறியியல் நெறிமுறைகள் அக்கறை கொண்டுள்ளன இப்போது இந்த இக்கட்டான நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கருத்துருவாக்கம் வடிவமைப்பு சோதனை உற்பத்தி விற்பனை சேவை இவை அனைத்திலும் என்னவாக இருக்கும் பின்னர் மேற்பார்வை மற்றும் திட்டக் குழுக்கள் திட்டக் காலக்கெடு மற்றும் வரவு செலவுத் திட்டம் எதிர்பார்ப்புகள் கருத்துக்கள் மற்றும் தயாரிப்புகளின் அடிப்படையில் குழு உறுப்பினர்களின் தீர்ப்புகள் இது பயனுள்ளதை விட பாதுகாப்பற்றதா காலாவதியான தரக்குறைவான பொருட்கள் அல்லது கூறுகள் சமூகத்திற்கு எதிர்பாராத தீங்கு விளைவிக்கும் அல்லது இல்லாத சில சூழ்நிலைகளில் நெறிமுறை சிக்கல்கள் எழக்கூடும் ஏனெனில் இந்த முழு செயல்முறையிலும் ஈடுபட்டுள்ள பல்வேறு தரப்பினரின் நலன்களின் முரண்பாடு இருக்கும் நெறிமுறைகள் முக்கியமானதாகவும் இருக்கும் மற்ற துறைகள் நிச்சயமாக மருத்துவ நெறிமுறைகள் சட்ட நெறிமுறைகள் வணிக நெறிமுறைகள் அறிவியல் நெறிமுறைகள் அதனுடன் பொறியியல் நெறிமுறைகளில் பொருள் வாங்குவது முதல் இறுதி விநியோகம் மற்றும் விற்பனைக்குப் பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் நெறிமுறைகள் மிகவும் முக்கியமானதாக மாறும் ஏனென்றால் இறுதிப் பயனாளிகள் சமூகம் மற்றும் பொது மக்களின் பாதுகாப்பு நலன்புரி சுகாதார நிலைமைகள் மற்றும் பொதுச் சொத்துக்கள் ஆகியவை பொறியாளர்களின் முக்கிய பொறுப்புகளில் இந்த விஷயங்களைப் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே சாத்தியமான பொறியியல் பணிகள் மற்றும் அவற்றின் சாத்தியமான சிக்கல்கள் கருத்தியல் வடிவமைப்பு போன்றவை அந்த நிலையில் புதிய கருத்துக்களுக்கு மக்கள் கண்மூடித்தனமாக இருந்தால் காப்புரிமைகள் அல்லது வர்த்தக முத்திரைகள் இரகசிய தயாரிப்புகளை மீறுவது சட்டவிரோதமானது இலக்கு செயல்திறன் விவரக்குறிப்புகள் மற்றும் யதார்த்தமான அனுமானங்கள் வடிவமைப்பு ஆகியவை கிடைக்காத அல்லது சோதிக்கப்படாத பொருட்கள் பூர்வாங்க பகுப்பாய்வு நிலை சீரற்ற அதிக விவரங்கள் அல்லது வடிவமைப்பாளரின் நிபுணத்துவத்தின் விளிம்பில் வேறு இடங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளன விரிவான பகுப்பாய்வு கையேடு தரவு மற்றும் கணினி நிரல்களின் விமர்சனமற்ற பயன்பாடு அடையாளம் தெரியாத முறைகளின் அடிப்படையில் மிகவும் சாதகமான சூழ்நிலையில் மட்டுமே செய்யப்படும் முன்மாதிரியின் உருவகப்படுத்துதல் முன்மாதிரி சோதனை முடிக்கப்படவில்லை வடிவமைப்பு விவரக்குறிப்புகள் தயாரிப்பின் போது சரிசெய்தல் மற்றும் பயன்பாட்டு வடிவமைப்பு மாற்றங்கள் கவனமாக சரிபார்க்கப்படவில்லை எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான போதிய கொடுப்பனவின் அடிப்படையில் பணிகளின் திட்டமிடல் நம்பத்தகாத நிறைவு தேதிக்கு உறுதியளிக்கிறது கொள்முதல் விவரக்குறிப்புகள் ஒரு விற்பனையாளர் லஞ்சம் கிக்பேக்குகள் போதிய சோதனை அல்லது வாங்கிய பாகங்கள் உதிரிபாகங்களை உருவாக்குதல் பொருட்கள் மற்றும் வேலைகளின் மாறுபட்ட தரம் போலி பொருட்கள் மற்றும் கூறுகள் கண்டறியப்படவில்லை அசெம்பிளி கட்டுமானங்கள் பணியிட பாதுகாப்பு தொழிலாளர்கள் மீது மீண்டும் மீண்டும் இயக்க அழுத்தத்தை புறக்கணித்தல் நச்சு கழிவுகளின் மோசமான கட்டுப்பாடு தரக்கட்டுப்பாட்டு சோதனை சுயாதீனமாக இல்லை ஆனால் உற்பத்தி மேலாளரால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே சோதனைகள் விரைந்தன அல்லது பொய்யான விளம்பரம் மற்றும் விற்பனை தவறான விளம்பரம் கிடைக்கும் தன்மை தரம் வாடிக்கையாளரின் தேவைகள் அல்லது வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட தயாரிப்பு வாணிபம் நிறுவல் பயிற்சி தயாரிப்பு மிகவும் பெரியது நில நிறுவல்கள் மற்றும் போதிய கண்காணிப்பு இல்லாத துணை ஒப்பந்தத்தில் மேற்கொள்ளப்படும் பயிற்சி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சாதனங்கள் சார்ந்து இருப்பது மற்றும் அதிக சிக்கலான தோல்வி பாதிப்பு பாதுகாப்பு சாதனங்கள் ஒரு எளிய பாதுகாப்பு வெளியேறும் பயன்பாடு இல்லாததால் முறையற்ற அல்லது சட்டவிரோத பயன்பாடுகளுக்கு அதிக சுமை செயல்பாட்டு கையேடுகள் தயாராக இல்லை பராமரிப்பு உதிரிபாகங்கள் பழுது உதிரி பாகங்கள் போதிய அளவில் வழங்கப்படாதது பழுதடைந்ததாகக் கண்டறியப்பட்ட தயாரிப்புகளை திரும்பப் பெறத் தயக்கம் உள்ளது எனவே இவை பொறியியல் பணிகள் என்று நாங்கள் கண்டறிந்தால் கருத்தியல் வடிவமைப்பின் தொடக்கத்திலிருந்து பணியின் முழுப் பட்டியலையும் பின்னர் இலக்குகளையும் பின்னர் பூர்வாங்க பகுப்பாய்வு விரிவான பகுப்பாய்வு உருவகப்படுத்துதல் மற்றும் முன்மாதிரி வடிவமைப்பு விவரக்குறிப்புகள் பணியின் திட்டமிடல் வாங்குதல் உதிரிபாகங்களை உருவாக்குதல் சட்டசபை கட்டுமானங்கள் தரக் கட்டுப்பாடு அல்லது சோதனை விளம்பரம் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சாதனங்களின் பயன்பாடு பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் பாகங்கள் மற்றும் பழுது பார்த்தல் சம்பந்தப்பட்ட பொறியியல் பணி நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் தடுமாற்றங்கள் வரலாம் ஏனெனில் பல தரப்பினர் இதில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் ஒரு பொறியாளர் என்ற தொழில்முறை தீர்ப்பின் அடிப்படையில் பொறியாளர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இது பொது மக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு சிறந்த நலனுக்காக உள்ளது ஏனென்றால் இதைப் பற்றிப் புரிந்துகொள்வதற்காக மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏனென்றால் பொறியாளர்களின் நெறிமுறை முடிவு பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டின் அடிப்படையில் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளில் வெகுதூரம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நிறுவனம் மற்றும் அது பங்குதாரர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூகம் அவர்கள் மக்கள் சுற்றுச்சூழல் பூமி மற்றும் தொழிலுக்கு அப்பால் மக்கள் அதை எவ்வாறு பார்க்கிறார்கள் சட்டம் எவ்வாறு தொழில் மற்றும் தொழில்துறையின் தனிப்பட்ட நிலையை வேலை மற்றும் உள்நிலையை பாதிக்கிறது ஒரு நபரின் தார்மீக மோதல் எனவே நிச்சயமாக பொறியாளர்கள் செய்யும் தவறுகள் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே நாம் இங்கு கவனம் செலுத்துவது தீராக் 25 எக்ஸ்ரே இயந்திரத்தின் மரண சிகிச்சையைப் பற்றி பேசும் ஒரு வழக்கு தெராக் 25 ஒரு கதிர்வீச்சு சிகிச்சை இயந்திரம் ஜூன் 1985 மற்றும் ஜனவரி 87 க்கு இடையில் பல வட அமெரிக்க சுகாதார வசதிகளில் நோயாளிகளைக் கொன்றது அல்லது காயப்படுத்தியது தெரக் 25ஐ இயக்கும் தொழில்நுட்ப வல்லுநர் வழிமுறைகளை உள்ளிடுவதில் அச்சுக்கலைப் பிழையைச் செய்து நீக்கு விசையைப் பயன்படுத்தி இந்தத் தவறைச் சரிசெய்ய முயன்றார் கணினியில் உள்ள வடிகட்டி நிலையிலிருந்து வெளியேறியது அமைப்பு சேதமடைந்தது இதன் விளைவாக கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நோயாளிக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு தரம் கொடக்க வேண்டிய எக்ஸ்ரே மருந்தின் அளவு கிடைத்தது இயந்திரம் ஆபத்தான முறையில் பழுதடைந்துள்ளது என்பதை உணரும் முன்பே பல நோயாளிகள் காயமடைந்தனர் அல்லது கொல்லப்பட்டனர் Therac 25 மோசமாக வடிவமைக்கப்பட்டது மற்றும் போதுமான சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை கதை சிக்கலான ஒன்று இது பல நுட்பமான மற்றும் மொத்த தவறுகளை எடுத்துக்காட்டுகிறது குறிப்பாக வன்பொருள் மற்றும் மென்பொருளின் இணைப்பின் வடிவமைப்பு மற்றும் சோதனை முற்றிலும் போதுமானதாக இல்லை போட்டி இயந்திரங்கள் உயர் மட்டத்தில் சக்தியுடன் ஈடுபடும் கேடயத்தைக் கொண்டிருந்தன மேலும் பாதுகாப்புச் சிக்கல்களின் சான்றுகளை எதிர்கொள்ளும் நிர்வாக முடிவுகள் குறுகிய பார்வையில் இருந்து அலட்சியம் வரை வேறுபடுகின்றன கனடா லிமிடெட்டின் அணுசக்தி உற்பத்தியாளர் பல சிக்கல்களை எதிர்கொண்டு திவாலாகிவிட்டது எனவே இது ஒரு அழகான வழக்கு இதில் பல கட்சிகள் சம்பந்தப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் முதலில் நாங்கள் தொழில்நுட்பத்தைப் பற்றி பேசுகிறோம் இந்தக் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கப் போகிறீர்கள் என்றால் யார் பொறுப்பு என்பது இங்கே ஒரு முக்கிய கேள்வி உண்மையில் நாம் எதைப் பார்க்கிறோம் யார் குற்றவாளி அல்லது நோயாளியின் இந்த வகையான காயங்களுக்கு யார் முழுப் பொறுப்பாக இருக்க முடியாது எனவே நாம் பார்ப்பது இதை இயக்கும் தொழில்நுட்ப வல்லுநர் ஒரு குறிப்பிட்ட பிழையில் செய்திருக்கலாம் எனவே இந்த நபர் பொறுப்பற்றவர் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் யார் முக்கியப் பொறுப்பு என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் முக்கிய பொறுப்பை நீங்கள் திரும்பிப் பார்க்க விரும்பினால் நாங்கள் கண்டுபிடிப்பது இயந்திரத்தின் வடிவமைப்புதான் இது முறையாகப் பரிசோதிக்கப்பட்டதா முறையாக வடிவமைக்கப்பட்டதா இந்த இயந்திரத்தை முறையாகப் பயன்படுத்தினால் அல்லது தவறாகப் பயன்படுத்துவதால் ஏற்படும் நீண்டகால விளைவுகள் பற்றி சிந்திக்கப்பட்டதா மற்றும் இந்த வகையான விபத்துக்களுக்காக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது மற்றும் பாதிப்புகள் எடுக்கப்பட்டன அல்லது இந்த வகையான வழக்கில் கவனம் செலுத்தும் புள்ளியாக மாறவில்லை இந்த தயாரிப்பின் தவறான பயன்பாடு அல்லது தற்செயலான பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய தீங்குகளைப் பற்றி சிந்திக்காமல் இருப்பது நிறுவனத்தின் குறுகிய நோக்கமாக இருந்ததா மற்றும் வடிவமைப்பு கட்டத்தில் உள்ள வடிவமைப்பே இதுபோன்ற நிகழ்வுகளை எவ்வாறு தடுக்க முடியும் விபத்துகளை பெருமளவில் தடுக்க முடியும் இவை சிந்திக்கப்பட்டதா அல்லது இது மிகவும் குறுகிய பார்வை கொண்ட வடிவமைப்பாக இருந்தாலும் உற்பத்தியாளரின் அலட்சியமாக இருந்தாலும் இந்த வகையான வழக்குகளைப் பற்றி நாம் விவாதிக்கும் போது இவை கவனிக்கப்பட வேண்டும் எனவே இந்த 3 விதிமுறைகள் நெறிமுறைகள் ஒழுக்கங்கள் மற்றும் சட்டம் ஆகியவை கைகோர்த்து வருவதால் நாங்கள் விவாதித்து வருகிறோம் இங்கே நாம் இந்த 3 சொற்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் அல்லது இந்த 3 சொற்களின் இணைய குறுக்குவெட்டு பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒழுக்கங்களைப் பற்றி பேசும்போது நாம் சரி மற்றும் தவறான கொள்கைகளைப் பற்றி பேசுகிறோம் நெறிமுறைகளைப் பற்றி நாம் பேசும்போது அது செயலில் நடத்தையை வழிநடத்தும் தார்மீகக் கொள்கைகளின் தொகுப்பாகும் மேலும் சட்டத்தைப் பற்றி பேசும்போது அது முறையாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அமல்படுத்தப்பட்ட நிறுவனக் கொள்கைகளின் பிணைப்பு நெறிமுறைகள் ஆகும் எனவே நீங்கள் இந்தப் படத்தைப் பார்த்தால் இது ஒரு சட்டக் கட்டமைப்பு மற்றும் இது ஒரு சட்டவிரோத கட்டமைப்பாகும் இந்த பகுதி நெறிமுறையற்றது என்று நீங்கள் பார்த்தால் சட்டம் அதை ஆதரிக்கலாம் ஆனால் உங்கள் மனசாட்சி அதை ஆதரிக்காது ஏனென்றால் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களின் பார்வையில் அது சரியா தவறா என்ற கேள்வி வருகிறது இது நெறிமுறையாக இருக்கலாம் ஆனால் அர்த்தத்தில் சட்டப்பூர்வமாக இல்லாமல் இருக்கலாம் இது இன்னும் சட்டமாக மாற்றப்படவில்லை ஆனால் இது நெறிமுறையானது மற்றும் வெளியில் உள்ள களம் முழுவதும் நெறிமுறையற்றது எனவே இந்த விவாதத்தை மீண்டும் திறந்த விஷயத்துடன் தொடர்வோம் ஏனென்றால் தீர்ப்பு என்றால் என்ன என்பதைப் பற்றிய இந்த வார்த்தைகளை நாங்கள் திரும்பத் திரும்பச் சொல்வோம் எனவே கருத்து என்ன தீர்ப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே காரணங்களால் ஆதரிக்கப்படும் ஒரு கருத்து ஒரு நியாயமான தீர்ப்பு அத்தகைய விஷயங்களைத் தீர்ப்பதற்கு சிறப்புப் பயிற்சி அல்லது அனுபவமுள்ள ஒருவரால் வழங்கப்படும் ஒரு கருத்து அது ஒரு நிபுணர் அல்லது ஒருவேளை தொழில்முறை கருத்து பகுத்தறிவால் ஆதரிக்கப்படாத அல்லது தகுதிவாய்ந்த நீதிபதியால் வழங்கப்படாத ஒரு கருத்து எனவே பொறியாளர்களின் தொழில்முறை தீர்ப்பைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இதைப் பற்றி பேசுகிறோம் இது ஒரு நியாயமான தீர்வு நியாயமான கருத்து இது போன்ற விஷயங்களைத் தீர்ப்பதற்கு சில சிறப்புப் பயிற்சி ஆழ்ந்த அறிவுத் திறனும் அனுபவமும் உள்ள ஒருவரால் வழங்கப்படும் ஒரு தொழிலாக பொறியியல் இந்த தீர்ப்பை வழங்க உங்களை தயார்படுத்துகிறது நீங்கள் நெறிமுறைப் பிரச்சினைகளைப் பற்றிப் பேசும்போது இந்தத் தீர்ப்புகள் முடிவெடுப்பதில் ஈடுபட்டுள்ள பல்வேறு பங்குதாரர்களைப் பொறுத்த வரையில் அது சரியா தவறா என்று நீங்கள் அளிக்கும் தீர்ப்பை சிந்திக்கும் தளம் போன்ற விரிவடைகிறது நாங்கள் பொறுப்பேற்க வேண்டிய முதன்மையான பங்குதாரர் பொது மக்களுக்கும் தொழில் ரீதியாக தீர்ப்பு அளிக்கும் விஷயங்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோமா மற்றும் கையில் இருக்கும் சூழ்நிலைகளுடன் அது பாதுகாப்பின் சிறந்த நலனுக்காக பொது மக்களின் பாதுகாப்பு சுகாதார செழிப்பு மற்றும் நலன் இருக்க வேண்டும் எனவே கவலைக்குரிய விஷயமான நெறிமுறைக் கோட்பாடுகளுடன் எங்கள் விவாதத்தைத் தொடர்வோம் ஏனென்றால் ஒவ்வொரு பணி மட்டத்திலும் இருக்கும் சில சூழ்நிலைகளைப் பற்றிய தொழில்முறை தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நெறிமுறை முடிவை எடுப்பது எப்படி என்பது பற்றிய தொழில்முறை தீர்ப்பைப் பற்றி நீங்கள் பேசும்போது வடிவமைப்பின் கருத்தாக்கத்திலிருந்து தொடங்கி அது வரை ஆரம்பமானது சோதனை மற்றும் பின்னர் இறுதி சோதனை மற்றும் பின்னர் விநியோகம் மற்றும் இந்த தொடக்க நிலைகளில் பயன்படுத்துதல் மற்றும் சரிசெய்தல் ஆகியவை பல்வேறு சூழ்நிலைகளில் ஈடுபடலாம் அங்கு வட்டி முரண்பாடு நெறிமுறை சங்கடமாக இருக்கும் அப்படியானால் வழிகாட்டும் கொள்கைகள் என்ன சரியான நெறிமுறை முடிவை எடுப்பதற்கு உதவும் வழிகாட்டுதல் கொள்கைகள் ஏதேனும் உள்ளதா அது எப்படி சரியான நெறிமுறை முடிவை எடுப்பது என்பதை நமது பார்வைக்குக் காட்டுகிறது இவை சம்பந்தப்பட்ட நெறிமுறைக் கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை நமது அடுத்த விரிவுரையில் கவனம் செலுத்தப் போகும் நெறிமுறை முடிவுகளை எடுப்பதில் பயன்படுத்தப்படுகின்றன